காலை வணக்கம் நண்பர்களே நாம் விங் லோடிங் உந்து விசையின் பளு பல சூத்திரங்கள் வரலாற்று தரவுகள் மற்றும் பலவற்றைப் பற்றி விவாதித்து வருகிறோம் இன்று நாம் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அதில் எல்லாவற்றையும் எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் எவ்வளவு தூரம் நீங்கள் கணக்கிட முடியும் என்பதைப் பார்க்க போகிறோம் நீங்கள் எவ்வளவு விரைவாக கணக்கிட முடியும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது விமானத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனைப் பற்றிய புரிதல்களை பெற்றிருக்க வேண்டும் விங் லோடிங் மதிப்பிடுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டை ரேமரின்raymer's புத்தகத்திலிருந்து கணக்கிடப்பட்ட உதாரணத்தை எடுத்திருக்கிறேன் எனவே நீங்கள் உதாரணம் கணக்கை பிறகு பின்பற்ற முடியும் மேலும் எனது விரிவுரைகளை கேட்பதை காட்டிலும் அதிக புத்தகத்தைப் படிப்பதன் மூலம் நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்வீர்கள் என்னால் கணக்கை தீர்க்க முடியும் நான் தொடர்ந்து செய்வேன் ஆனால் நான் பல முக்கிய விஷயங்கள் தங்களிடம் பகிர்வதில் தவறலாம் அல்லது நான் ஒரு குறிப்பிட்ட முக்கியம் தரவேண்டிய சில விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமலும் போகலாம் இந்த இடத்தில் ஒரு வடிவமைப்பாளர் கற்பதற்கு திறந்த மனதைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே விங் லோடிங்கிற்கு திரும்பி வந்தால் நம்மிடம் சில பணி தேவைகள் இருக்க வேண்டும் உதாரணமாக Vmax 130 knots என்று எடுத்துக்கொள்ளலாம் நான் FPS யை பயன்படுத்துகிறேன் ஏனென்றால் ரேமர் பழைய புத்தகத்தில் FPS பயன்படுத்திருக்கிறார் ஆனால் 130 knots என்பது சுமாராக 65 ms என்று வரும் உதாரணமாக புறப்படுவதற்கு தேவையான நீளம் 6000 அடி என்று எடுத்துக் கொண்டால் சுமாராக 300 மீட்டர் வரும் பின்னர் ஏறும் விகிதம் ஐந்தில் ஒரு பங்கு அல்லது 1500 fts கொள்வோம் WS யை கணக்கிட நாம் இந்த 3 அளவுருக்களை பயன்படுத்துகிறோம் மேலும் முக்கியமான விஷயம் என்னவெனில் எந்தவொரு ஒழுங்குமுறை அமைப்பும் உங்களுக்கு கொடுக்கும் வரம்பு என்னவெனில் Vstall யின் மதிப்பு 50 knots மிகாமல் இருக்கவேண்டும் என்பதாகும் நாம் Vstall ஐப் பார்க்கும்போது நீங்கள் CLmax ஐப் பற்றி சிந்திக்கத் தொடங்கவேண்டும் நான் ஏர்பாயிலை பற்றி யோசிப்பேன் பின்னர் என்னிடம் உள்ள தகவல்களை கொண்டு நான் 2D CLmax மதிப்பைப் பெற்று பின்பு கணக்கிட தொடங்குவேன் நான் ஏற்கனவே புலன் விகிதத்தின் மதிப்பு 6 முதல் 8 வரை எடுத்துக்கொண்டேன் இது சில குறிப்பிட்ட விமானங்களில் இருக்கும் மதிப்பாகும் எனவே நாம் பணி தேவைக்கான W0 யின் மதிப்பை சில சூத்திரங்களை கொண்டு கணக்கிட்டுக் கொண்டோம் அங்கு நாம் புலன் விகிதத்தின் மதிப்பை ஈரமான பகுதியின் விகிதம் மற்றும் குறிப்பு பரப்பளவின் மூலம் தோராயமாக எடுத்துக்கொண்டோம் பொதுவாக இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அதிநவீன உயர் லிப்ட் சாதனங்களையும் பயன்படுத்தப் போகிறீர்களா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் நாம் Vstall ஐப் பற்றி பேசி வருகிறோம் உங்களுக்கு இந்த வகையான பணி தேவை இருந்தால் நீங்கள் ஏற்கனவே ஒரு அடிப்படை விமானத்தை கண்டறிந்து இருப்பீர்கள் உதாரணமாக நாம் ஒரு விமான மடல் பயன்படுத்த வேண்டும் என்று எடுத்துக்கொள்வோம் எனவே கருத்தியல் நிலையில் நான் ஒரு விமான மடல் பயன்படுத்துவேன் என்றால் விமானத்தின் எடையை அதிகரிக்கும் எடை அதிகமானால் புறப்படுவதற்கு தேவையான தூரமும் அதிகரிக்கும் எனவே நாம் இவ்வகையான பணி தேவைகளுக்கு வரலாற்று தரவுகளை கண்டால் தோராயமாக இதன் மதிப்பு 280 nautical miles வரும் வரலாற்றுத் தரவுகளைப் பார்த்து நாம் விமான மடலை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதிலிருந்து தொடங்குவோம் நான் விமான மடலையை பயன்படுத்தினால் சுமாராக Clmax வின் மதிப்பு 1 4 இருக்கும் இது 2D Clmax ஆகும் ஆம் நாம் 2D Clmax பற்றி பேசுகிறோம் நான் ஒரு விமானத்தின் மடலை கீழே செலுத்தினால் அதில் மடலின் சிறிய பரப்பளவு செலுத்தி இருக்கும் மற்றும் மீதமுள்ள பரப்பளவு கீழே செலுத்தாதவாறு இருக்கும் ஏனென்றால் இதுவரை மாடலின் பரப்பளவை பற்றி பார்க்காததால் நாம் இவற்றைப் பற்றி பேச வேண்டாம் எனவே புலன் விகிதம் இதைச் சுற்றியே இருக்கும் மற்றும் CLmax யின் மதிப்பை தோராயமாக 0 9 எடுத்துக்கொள்வோம் அதாவது 90 சதவீதம் 2D Clmax எடுத்துக் கொள்வோம் இதுவே நாம் தீர்மானிக்கும் முதல் எண்ணாகும் இது சரியாக இருந்தால் நான் Vstall க்கு பயன்படுத்தப் போகும் Clmax யின் மதிப்பு 0 9 ஆக இருக்கும் அதில் 1 4 என்று சொல்லலாம் தோராயமாக 1 2 என்று சொல்லலாம் நான் சில எண்களை தருகிறேன் அது துல்லியமான எண்கள் இல்லை நான் விவாதிப்பது என்றால் இங்கே உள்ள சூத்திரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தான் எனவே CLmax யின் மதிப்பு 1 2 ஆக இருந்தால் ஸ்டாலுக்கு பின்வருவது L12V2SCLmaxW குறையாமல் பயணித்தால் எனக்கு வருவது WSstall12V2SCLmax மற்றும் உதாரணமாக நான் காற்றின் அடர்த்தியை FPS யில் குறிப்பிடுகிறேன் அதன் அடர்த்தியின் மதிப்பு தோராயமாக கடல் மட்ட அளவின் அடர்த்தி என்று எடுத்துக்கொண்டால் நான் FPS முறையில் ρ 0 00238 மற்றும் Vstall யின் மதிப்பு 50 knots என்று எடுத்துக்கொண்டால் எனவே நான் இவைகளை இவ்வாறு பயன்படுத்துகிறேன் WSstall120 00238501 2lbft2 எனவே இதன் பொருள் என்ன பொருள் என்னவெனில்WSstall≤10 2 lbft2 நான் Vstall யின் மதிப்பை 50 knots குறையாமல் பயணிக்கிறேன் என்றால் நான் இதனை இதனுடன் பெருக்கி ஒரு வினாடிக்கு அடியாக மாற்றுகிறேன் அதேபோல் நான் இதனை kgm2 அடிப்படையில் புரிந்துகொள்ள எந்த ஒரு சிரமமும் இல்லை எனவே நமக்கு WS யின் மதிப்பு தெரியுமா நான் இப்போது SI முறையில் கணக்கிடுகிறேன் உதாரணமாக இந்த கடல் மட்டத்தை எடுத்துக்கொண்டால் இவைகள் பாதியாக குறையும் எனவே WSstall121 22525251 2 WSstall≤ 459N m246 kgm2 நீங்கள் SI முறையில் கணக்கிடுகிறீர்களா அல்லது FPS முறையில் கணக்கிடகிறீர்களா என்று கவனியுங்கள் உதாரணங்கள் அனைத்தும் FPS முறையில் கணக்கிட்டு இருப்பதால் நான் FPS முறையில் கணக்கிடுகிறேன் இந்த முறையில் இருந்து மற்றொரு முறையில் மாற்றி கணக்கிடவேண்டும் என்று எண்ணம் கொள்ளாமல் அவற்றின் மதிப்பை மட்டும் கவனியுங்கள் எனவே இந்த WSstall யின் மதிப்பு ஸ்டாலின் நிபந்தனையான Vstall 25 ms பூர்த்தி செய்ய வேண்டும் நான் CLmax 1 2 என்று எடுத்துக் கொண்டால் WS யின் மதிப்பு 46 kgm2 அல்லது 10 2 lbft2 என்று வரவேண்டும் இந்த Vstall அதிகபட்ச வரம்பாக இருப்பதால் நான் என்று எழுதி இருக்கிறேன் ஏன் Vstall எப்பொழுதுமே இருக்கிறது 50 knots விட அதிகமாக இருக்க முடியாதா ஏன் இந்த வகையான நிபந்தனை பரிந்துரைக்கப்படுகிறது ஏனென்றால் புறப்படும் வேகமும் இறங்கும் வேகமும் Vstall யின் சில சதவீதம் அதிகம் எடுத்து கொள்வதாகும் எனவே Vstall மிக முக்கிய பங்கு வகிக்கிறது புறப்படும் தூரத்தைப் பற்றி நாம் பேசும்பொழுது நமக்கு ஒன்று நினைவிற்கு வரும் அதாவது ஒரு வரைபடத்தில் உள்ள புறப்படும் அளவுருகளைக் கொண்டு நாம் புறப்படும் தூரத்தை கணக்கிட முடியும் என்பது ஆகும் ஒரு புரோப்பல்லர் விமானத்திற்கு TOPWSCLT0hpW ஒரு ஜெட் விமானத்திற்கு TOPWSCLT0TW இப்போது நாம் வரைபடத்தை பார்த்தோமேயானால் இந்த எண் சுமாராக 1000 அடி இருக்கிறது வரைபடத்தில் இது இவ்வாறு சென்றால் இந்த எண் சுமாராக 100 கிடைக்கும் எனவே உங்களுக்கு 1000 அடி தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே குறிப்பிடுங்கள் ஏனெனில் இது 50 அடி இடைவெளி தேவையானது மற்றும் இது சரியானது அது கிரவுண்ட் ரோலு ஆகும் லேண்ட் ரோல் அல்லது கிரவுண்ட் ரோல் ஆகியவற்றுக்கு நாம் 50 அடி விட இடைவெளி அதிகம் வேண்டும் ஏனென்றால் இது நமது புறப்படும் தூரமாகும் எனவே நான் இங்கு 1000 அடியை புறப்படும் தூரம் என்று எடுத்துக்கொண்டால் இப்போது ஒரு நேர்கோட்டை வரைந்தால் வருவது புறப்படும் அளவுரு ஆகும் இந்த விஷயத்தில் புறப்படும் அளவுருவை கணக்கிட்டால் 120 ஆக வரும் இது முற்றிலும் கோட்பாட்டின் கணக்கீடுகள் இப்போது நீங்கள் வரைபடத்தை பார்த்து புறப்படும் அளவுரு 120 என்றால் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போது எனக்கு CLT0 மதிப்பு என்ன என்று தெரிந்து இருக்க வேண்டும் அவற்றை கணக்கிட சூத்திரம் பின்வருவது 120WSCLT0hpW ஒரு புரோப்பல்லர் விமானத்திற்கு கணக்கிட வேண்டும் என்றால் எனக்கு CLT0 மதிப்பு என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் சூத்திரம் பின்வருவது VT01 1Vstall எனவே நான் எழுதுவது CLT0CLmaxVsVT021 120 99 நமக்கு தெரிவது TOPWSCLT0hpW ஆகையால் WSTOPσCLT0hpW எனவே நான் புறப்படுவதற்கு WS கணக்கிட விரும்பினால் எனக்கு hpW இன் மதிப்பை தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் திறன் சுமை என்பது Whp ஆகும் இப்போது கருத்தியல் கட்டத்தில் நான் எடுக்க வேண்டிய மதிப்பு என்ன நான் உங்களிடம் கூறியது போல இது உங்களின் பணி தேவையை பொருத்ததாகும் நாம் தேர்ந்தெடுக்கும் அடிப்படை விமானம் என்பது இந்த எடை பிரிவு மற்றும் ப்ரொபல்லரால் விமானம் ஆகியவற்றை ஒத்தவாறு இருக்க வேண்டும் அவ்வாறு தேர்ந்தெடுத்த விமானத்தின் வரலாற்றுத் தரவுகளை பார்க்கும்போது உங்களுக்கு hpW இன் மதிப்பு உங்களுக்குக் கிடைக்கும் இந்தக் கட்டத்தில் நாம் செய்வது WS12010 9918 திறன் சுமை என்பது Whp இல் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு இங்கே தேவைப்படுவது hpW ஆகும் எப்போது அதன் மதிப்பு என்ன நான் அவ்வாறு செய்து WS ஐ 14 9 lbft2 என்று எடுத்துக் கொள்கிறேன் அல்லது அதன் மதிப்பு தோராயமாக 72 kgm2 என்று வரும் எது 8 நீங்கள் குழப்பமடையக்கூடாது நீங்கள் அடிப்படை விமானத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் அங்கு திறன் சுமை 8 Whp என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுபோன்ற ஒத்த விமானத்திற்கு நீங்கள் hpW ஐப் பயன்படுத்தினால் எனவே நான் 18 சேர்ப்பேன் இதுவே நாம் தவறு செய்யும் இடமாகும் எனவே நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வேண்டுமென்றே தலைகீழாக எண்களை பெருக்குகின்றேன் இதைப்போலவே நீங்கள் உந்து விசையின் சுமையை TW நன்கு கவனித்து கணக்கிடவேண்டும் ஆனால் திறன் சுமை இங்கே தெளிவாக Whp என குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது புறப்படும் தூரத்தை பற்றி பார்த்தபிறகு நாம் ஏறுதலை பற்றி பார்ப்போம் புறப்படுதல் பின்பு ஏறுதல் எனவே ஏறுவதற்கான WS வின் மதிப்பு என்ன என்பதே கேள்வி நாம் WS ஐத் பார்த்து வருகிறோம் ஆனால் ஏறும் போது WS யை காட்டிலும் TW மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் TW ஏறுதல் மற்றும் புறப்படுதல் என்பதை பொருத்ததாகும் எனவே நீங்கள் ஏறுதலை பற்றி கணக்கிடும்போது எத்தனை தகவல்களைப் பெறுவோம் என்பதை நாம் காண்போம் எனவே நீங்கள் ஏறுவதைப் பற்றி பேசும்போது எழுகின்ற முதல் கேள்வி ஏறுகின்ற வேகம் என்ன எந்த வேகத்தில் ஏற விரும்புகிறீர்கள் உதாரணமாக 70 knots எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வடிவமைக்கப் போகும் விமானத்தை பொருத்து உதாரணமாக 35 ms என்று எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு மோசமான எண் அல்ல நீங்கள் ஏறுவதைப் பற்றி பேசும்போது ஏற்படும் பிரச்சனை என்னவென்றால் விமானம் ஏற ஏற காற்றின் அடர்த்தி மாற்றமடையும் எனவே நீங்கள் ஏறும் வேகம் 70 knots என்றிருந்தாலும் உங்களின் டைனமிக் அழுத்தம் மாறிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் காற்றின் அடர்த்தி மாறிக்கொண்டே இருப்பதனால் எனவே ஒரு டைனமிக் அழுத்தத்தை கணக்கிடுவோம் உண்மையில் நீங்கள் வெவ்வேறு டைனமிக் அழுத்தத்தை கணக்கிட வேண்டும் அவ்வாறு கணக்கிட்டால் அவற்றின் மாறுபாடுகளை உங்களால் காண முடியும் பின்னர் நீங்கள் அவற்றை ஒரு அணியாக எடுத்துக்கொண்டுகணக்கிடுங்கள் நீங்கள் கட்டப்போகும் விங் லோடிங்கிற்கான டைனமிக் அழுத்தம் 16 6 lbft2 ஆகும் தோராயமாக 81 kgm2 வரும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்ப்போம் நமக்கு ஏறும் வீதத்தின் G தெரியும் அது V இலிருந்து கணக்கிட முடியும் V என்பது செங்குத்து வேகம் வகுத்தல் மொத்த வேகமாகும் ஏற்கனவே ஏறும் வீதத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதன் தேவை 1500 ftmin ஆகும் எனவே செங்குத்து வேகத்தை குறிப்பிட்ட அல்லது ஒரே முறையில் படத்த வேண்டும் எனவே நான் எழுதுவது GVVV15003 212 அடியை 3 28 வகுத்தால் வருவது மீட்டராகும் மற்றும் நிமிடத்தை 60 வகுத்தால் வருவது வினாடி ஆகும் எனவே G இன் மதிப்பை வகுக்க வேண்டும் நாம் G ஐப் பெறுகிறோம் V என்பது 70 knots ஆகும் இது தோராயமாக 35ms வரும் எனவே இந்த G ஐ SI முறையில் கணக்கிட்டுள்ளேன் இதை FPS முறையிலும் கணக்கிடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள நான் அலகுகளை வருகிறேன் இது ஒன்றுமில்லை இவைகளை பெருக்கப்படுவதோ அல்லது வகுப்பதோ என்பது கேள்வி அல்ல G என்பது செங்குத்து வேகம் VV வகுத்தல் மொத்த வேகம் V ஆகும் மற்றும் நான் அவ்வாறு செய்தால் G இன் மதிப்பு 0 212 என்று வரும் நான் அதை FPS இல் முறையில் செய்தால் அவைகளை எவ்வாறு பயன்படுத்துவது G என்பது செங்குத்து வேகம் 1500 ftmin வகுத்தல் 60 ஆகும் எனவே இது 1500 fts வகுத்தல் மொத்த வேகம் V 70knots fts க்கு மாற்ற 1 689 ஆல் பெருக்க வேண்டும் இது தோராயமாக 0 எனவே நீங்கள் FPS என்ன செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஒரு வடிவமைப்பாளராக இருக்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஏனென்றால் பெரும்பாலான தரவு FPS ல் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதனால்தான் நீங்கள் எந்தவொரு மாற்று பிழையும் செய்யக்கூடாது அதனால்தான் நான் FPS மற்றும் SI அலகுகளில் முடிந்தவரை நான் கணக்கிடுகிறேன் எனவே G என்பது நான் TW ஏறும் போது ஆதிக்கம் செலுத்தும் எனவே நமக்கு TW வின் மதிப்பு என்னவென்று தெரிய வேண்டும் அதன் பின் வருவது TW550hpWV TWη550V hpW நான் எழுதுவது ஒன்றும் புதிதல்ல இதை ஏற்கனவே நாம் முன்பே பார்த்தோம் எனவே நான் இப்போது மதிப்பை இங்கே வைத்தால் TW வின் மதிப்பு இது η வின் மதிப்பு 0 8 என்று எடுத்துக் கொண்டால் இது ஒரு மோசமான எண் அல்ல வடிவமைப்பாளர் எப்போதும் η வின் மதிப்பை 0 8 என்றும் எடுத்துக் கொள்வார்கள் TW0 465 இது முக்கியமானது நீங்கள் எந்த வேகத்தில் ஏறுகிறீர்கள் என்று இது பார்த்துக் கொள்ளும் இதனுடைய செயல்திறன் என்ன மற்றும் எத்தனை செயல்திறன் சக்தியை இதற்கு தரவேண்டும் எனவே இது ஏறும் போது உள்ள TW ஆகும் நீங்கள் உயரத்தில் செல்லச் செல்ல உந்து விசையின் அளவும் மாறிக்கொண்டே இருக்கும் W உயரத்துடன் மாற்றமடையும் ஏனெனில் நீங்கள் எரிபொருளை பயன்படுத்தி மேலே செல்வதனால் இந்த மாற்றம் அடைகிறது இந்த குறிப்பை புறப்படுவதற்கான TW பற்றி பேசும்பொழுது இதைக் குறிப்பிட்டேன் எனவே நீங்கள் கணக்கிடும் பொழுது இந்த வகையான திருத்தங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் கணக்கிட்டு வரும் எண் துல்லியமாக இருக்கும் TW என்பது 0 465 ஆகும் நான் WS ஐ தெரிந்திருக்க வேண்டும் அதன் சூத்திரத்தை முன்பே பெற்றுவிட்டோம் WSTW GTW G2 4CD0πARe 2qπARe இப்போது ஒரு வடிவமைப்பாளராக உங்களுக்கு தோராயமாக AR புலன் விகிதத்தின் மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியும் நாம் ஆரம்ப எடையின் மதிப்பீட்டை செய்துள்ளோம் எனவே புலன் விகிதத்தின் மதிப்பு மற்றும் e இன் மதிப்பு ஆகியவற்றை நான் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே எழும் கேள்வியாகும் ஆரம்ப கருத்தியல் நிலையில் நீங்கள் e இன் மதிப்பு 0 8 என்றும் மற்றும் CD0 விற்கு 0 02 என்ற மதிப்பும் எடுத்துக் கொள்ளவும் எனவே என்னதான் CD0 இன் மதிப்பு 3 தசமமாக இருந்தாலும் கருத்தியல் கட்டத்தில் நீங்கள் எப்போதும் CD0 க்கு 0 02 என்றிலிருந்து தொடங்கலாம் நாம் இதை கணக்கிட்டால் டைனமிக் அழுத்தம் 16 6 lbft2 என்று வரும் இந்த எல்லாவற்றையும் நீங்கள் இங்கே பயன்படுத்தினால் இப்போது உங்களுக்குத் தெரிந்த அனைத்து எண்களும் தெரியும் TW உங்களுக்குத் தெரியும் G உங்களுக்குத் தெரியும் CD0 உங்களுக்கு தெரியும் புலன் விகிதம் 6 என்று எடுத்துக் கொள்ளவும் பின்னர் நீங்கள் கணக்கிட்டால் 62 lbft2 குறையாமல் வரும் அதன் மதிப்பு தோராயமாக 33 3 kgm2 இருக்கும் தயவுசெய்து நீங்கள் இந்த கணக்கை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் நானே எடுத்த கணக்கை முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் உங்களுடைய கணக்கை நீங்களே செய்ய வேண்டும் தவறுகள் வந்தார் என்னிடம் சொல்லுங்கள் ஆனால் இங்கே ஒரு வடிவமைப்பாளராக இந்த மதிப்பு புலன் விகிதத்தைப் பொறுத்தது என்பதைப் பார்க்கலாம் எனவே இந்த தருணத்தில் நீங்களே கணக்கிட வேண்டும் அதாவது ஒரு குறிப்பிட்ட CD0 க்கு வெவ்வேறு புலன் விகிதத்திற்கு கணக்கிட வேண்டும் பின்பு இந்த இரண்டு அளவுருகளின் வெவ்வேறு கூட்டுசேர்க்கைகளை கணக்கிடவேண்டும் இதேபோல் TW G ஜ ஆகியவற்றின் வெவ்வேறு கூட்டு சேர்க்கைகளை கணக்கிட வேண்டும் எனவே ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கவும் சூத்திரங்களைக் கொண்டு கணக்கிடாமல் தரவுத்தளத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் வடிவமைப்பாளராக உணரமுடியும் கருத்தியல் கட்டத்தில் அனைத்தையும் கணினியில் கணக்கிடாதீர்கள் பின்னர் மிக முக்கியமாக குரூஸ் பற்றி பார்ப்போம் மீண்டும் நீங்கள் பயணம் செய்யும் போது நீங்கள் எந்த உயரத்தில் பயணிக்கப் போகிறீர்கள் அல்லது பயணத்தின் வேகம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் மீண்டும் வடிவமைக்கும் விமானத்தின் பறக்கும் உயரத்தை அடிப்படை விமானத்தின் மூலம் தெரிந்துகொள்ள முடியும் எனவே உங்களுக்கு தோராயமான டைனமிக் அழுத்தத்தை கணக்கிட முடியும் உதாரணமாக டைனமிக் அழுத்தம் 35 lbft2 என்று எடுத்துக்கொள்வோம் நீங்கள் பல்வேறு டைனமிக் அழுத்தங்களுக்கு தரவுகளை உருவாக்கலாம் இங்கே நாம் கற்றுக்கொண்ட அனைத்து சூத்திரங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு காட்ட இந்த கணக்கை காட்டியுள்ளேன் வடிவமைப்பாளர் பயணத்திற்கான வெவ்வேறு டைனமிக் அழுத்தத்திற்கு பதிவுகளை உருவாக்குவார் அங்கே உள்ள உயரம் என்ன அங்கு எந்த வேகத்தில் பறந்தால் என்னுடைய இழுவிசை குறைவாக இருக்கும் என்பதை தரவுகளின் மூலம் கணக்கிடுவார் சில நேரங்களில் இவைகளை கணக்கிட அதிக நேரம் தேவைப்படும் எனவே பரிந்துரைக்கப்பட்ட வேகம் என்ன எனவே வடிவமைப்பில் இந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உயரத்தையும் வேகத்தையும் தனித்தனியாக கணக்கிடாமல் அவற்றின் கூட்டான டைனமிக் அழுத்தத்தை கணக்கிடவேண்டும் எனவே இது டைனமிக் அழுத்தம் ஆகும் மற்றும் குரூஸ் க்கான WS சூத்திரம் பின்வருவது WScruiseqπAReCD0 சிறந்த பயணத்திற்காக WS கணக்கிட ஒரு நிபந்தனை உள்ளது நான் அவற்றை இங்கே எழுதினால் எனக்கு வருவது WScruise35π60 80 0220lbft2107 5kgm2 விங் லோடிங்கில் பல எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம் அதன் மதிப்பை Nm2 யில் எழுதினோம் பின்னர் அதை kgm2 விற்கு மாற்றினோம் எனவே நீங்கள் இவற்றை g வின் மதிப்போடு வகுக்க வேண்டும் எனவே நீங்கள் கணக்கிடும்போது எங்கிருந்து எவ்வாறு தரவுகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதுவே நான் முக்கியமான செயல் என்று கருதுகிறேன் விங் லோடிங் உந்து விசையின் பளு போன்றவற்றைப் பற்றி நாம் பல நாட்களாகப் பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஏறுதலை பற்றி பேசும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்வீர்கள் உந்து விசையின் பளுவை நீங்கள் முன்பே கணக்கிட்டு இருந்தால் விங் லோடிங் மதிப்பு அர்த்தத்தை தரும் ஏனென்றால் இது இல்லாதவரை உங்களால் உயரத்தை அடைய முடியாது ஏனெனில் இது முக்கியமான அளவுரு ஆகும் எனவே இப்போது நாம் பார்ப்பது நாம் நிபந்தனைகளைப் பார்க்கிறோம் நான் WS என்று சொல்லும்பொழுது இது Vstall ஐ மதிப்பை அடிப்படையாகக் கொண்டிருந்தால் என்னுடைய பதில் தேவையான விங் லோடிங் வின் மதிப்பு 10 2 lbft2 க்கு குறைவாக இருக்கும் எனக்கு புறப்படுவதற்கு தேவையான மதிப்பு 14 9 lbft2 அல்லது குறைவாக இருக்கும் என்னிடம் ஏறுவதற்கு தேவையான மதிப்பு இருந்தால் பின்னர் இதற்கு தேவையான மதிப்பு தோராயமாக 62 lbft2 அல்லது குறைவாக இருக்கும் என்று எனக்குத் தெரியும் நிச்சயமாக நீங்கள் TW வின் மதிப்பை 0 4 அளவிற்கு வைத்திருக்க வேண்டும் உதாரணமாக 0 46 அல்லது துல்லியமான எண்ணான 0 465 எழுதுகிறேன் அது பறப்பதற்கு தேவையான மதிப்பு 20 lbft2 ஆகும் எனவே எண்கள் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை சரி பார்ப்போம் ஸ்டாலுக்கு எனக்கு கிடைத்தது 10 2 lbft2 புறப்படுவதற்கு இது 14 9 lbft2 ஏறுவதற்கு TW 0 465 மற்றும் WS 62 lbft2 பயணத்திற்காக இது 20 lbft2 ஆகும் இப்போது கேள்வி என்னவென்றால் நான் எந்த WS எடுக்க வேண்டும் இந்தத் தரவுகள் ஒரு விமானத்திற்கு போதுமானவையாகும் ஆனால் அனைத்து விமானங்களுக்கும் அல்ல உதாரணமாக WS ஐ முடிந்தவரை குறைவாக வைத்திருக்கிறேன் என்றால் இறக்கையின் பரப்பளவு அதிகமாக உள்ள விமானத்தை நான் எளிதில் மேலே எழுப்ப முடியும் எளிதில் புறப்பட முடியும் ஆனால் இழு விசையின் அளவு அதிகரிக்கும் அதாவது தோல் உராய்வால் ஏற்படும் இழுவிசை அதிகமாக இருக்கும் இறக்கையின் பரப்பளவு அதிகமாக அதிகமாக விமானத்தின் எடையும் அதிகரிக்கும் எனவே நான் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது நான் ஒரு அளவுகோலை வைக்கிறேன் நான் மிகக் குறைவானதை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் இயற்கையாகவே இந்த விஷயங்களில் தேர்ந்தெடுக்கிறேன் நான் இவைகளை தேர்ந்தெடுக்கிறேன் ஆனால் இதை நான் தேர்ந்தெடுத்தவைகள் பயணத்தேவையை பூர்த்தி செய்ய முடியாது எனவே அத்தகைய சூழ்நிலையை நாம் எவ்வாறு கையாள்வது எனவே அது எனது அடுத்த வகுப்பில் பார்ப்போம் எனவே எனது அடுத்த வகுப்பில் ஒரு வடிவமைப்பாளர் எவ்வாறு இந்த சூழ்நிலையை அணுகுவார் என்பதிலிருந்து தொடங்குவோம் மதிப்புகள் மட்டுமே ஒவ்வொரு கூட்டு சேர்க்கைக்கு மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் நாம் பார்க்கும் கணக்கீடுகள் அனைத்தும் ஒன்றே ஆகும் நாம் சரியான மதிப்பீடுகளை தேர்ந்தெடுக்க கணினியில் சூத்திரங்களை பயன்படுத்தி வெளிவரும் தரவுகளைக் கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு கருத்தியல் கட்டத்தில் அன்புள்ள நண்பரான மென்பொருள் உங்களுக்கு உதவாது இந்த கணக்கீடுகள் உங்களுக்குப் புரியாத வரை உங்களுக்கு எப்படி காட்சிப்படுத்துவது மற்றும் எண்களை உணரத் தெரியாதவரை நீங்கள் ஒரு மென்பொருள் தரும் எண்களை வைத்துக்கொண்டு ஒருபோதும் நீங்கள் பொறியியலாளராகவோ அல்லது வடிவமைப்பாளராகவோ இருக்க முடியாது எனவே நான் அதனால்தான் சூத்திரங்களைக் கொண்டு வரும் எண்களை புரிந்து கொள்வதில் அதிக முக்கியத்துவம் தருகிறேன் எனவே நீங்கள் இந்த முறையை பின்பற்றி கற்று ஒரு கருத்தியல் விமானத்தை உருவாக்குங்கள்